வாழ்த்துக்கள் மற்றும் TALE இன் தொகுதி 1 இன் பிரிவு 6 க்கு வரவேற்கிறோம் இந்த அலகில் நாம் விளைவுகளின் தன்மை மற்றும் நாம் பேசப் போகும் பல விளைவுகளில் குறிப்பாக நாம் PEO கள் மற்றும் PSO கள் பற்றி பார்க்கப் போகிறோம் முந்தைய அலகு U5 இல் அங்கீகார செயல்முறையின் தன்மை மற்றும் இது பொறியியல் திட்டங்களை வடிவமைப்பதற்கும் நடத்துவதற்கும் எவ்வாறு கட்டமைப்பை வழங்குகிறது என்பதைப் பார்த்தோம் ஒரு தேசிய நிறுவனத்தினால் அடையாளம் காணப்படும் அங்கீகார செயல்முறையைப் பின்பற்றுவதன் நன்மை இதுதான் எப்போதும் சில சந்தேகங்கள் இருக்கும் அல்லது அங்கீகார செயல்முறை பொருந்தாத சில விதிவிலக்கான நிலைமைகளை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் அனைத்து பொறியியல் திட்டங்களுக்கும் ஒரு அங்கீகார செயல்முறையை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் உலகில் எந்தவொரு அங்கீகார செயல்முறையின் தன்மையும் அதுதான் எப்போதும் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம் ஆனால் அது ஒரு தேசிய அளவிலான அங்கீகார செயல்முறையை விட்டுக்கொடுப்பதற்கோ அல்லது தூக்கி எறிவதற்கோ காரணமாக இருக்கக் கூடாது அங்கீகார செயல்முறையின் முக்கிய யோசனை அல்லது முக்கிய அம்சம் தரமான வளையத்தை மூடுவதற்கான கற்றல் தரத்தில் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அதாவது வளையத்தை மூட முயற்சிப்பதன் மூலம் எந்த ஒரு நிறுவனமும் கற்றல் தரத்தை தொடர்ந்து மேம்படுத்துவதற்காக அதன் சொந்த துவக்க பட்டைகள் மூலம் தன்னைத் முன்னேற்றி கொள்ளலாம் கற்றல் தரம் மேம்படுத்தப்படும் போது வேலைவாய்ப்புகளின் தரமும் மேம்படும் என்று எதிர்பார்க்கிறோம் இப்போது இந்த குறிப்பிட்ட அலகுக்கு வரும்போது நாம் பார்க்கும் அல்லது கருத்தில் கொள்ளும் இரண்டு விளைவுகளை நிரல் கல்வி நோக்கங்களின் பங்கு மற்றும் குணம் மற்றும் நிரல் பொறியியல் திட்டங்களின் வடிவமைப்பு மற்றும் நடத்தைகளில் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் இரண்டாவது விளைவின் பங்கு மற்றும் தன்மையைப் புரிந்து கொண்டால் ஒரு பொறியியல் திட்டத்திற்கு PEO கள் மற்றும் PSO களை ஒருவர் எழுத முடியும் பொறியியலில் இளங்கலை திட்டத்தின் PEO கள் மற்றும் PSO களைக் குறிக்க ஒருவர் என்ன வகையான அறிக்கைகளை எழுத வேண்டும் இப்போது நாம் விளைவு அடிப்படையிலான கல்வியை மதிப்பாய்வு செய்ய சில நிமிடங்கள் செலவிட போகிறோம் அடிப்படையில் விளைவு அடிப்படையிலான கல்வி கற்பிப்பதில் இருந்து மாணவர்களின் கற்றலுக்கு கவனம் செலுத்தும் மாணவர்களின் கற்றல் முக்கியமல்ல என்பது அல்ல ஆனால் முந்தைய கவனம் கற்பித்தல் கற்பித்தல் தரம் மீது இருந்தது ஆனால் இப்போது கவனம் மாணவர்களின் கற்றலின் தரம் மீது உள்ளது ஒரு விளைவு என்றால் என்ன ஒரு கற்றல் அனுபவத்தின் முடிவில் மாணவர் என்ன செய்ய முடியும் என்பது ஒரு விளைவு நீங்கள் அடையாளம் காணும் எந்தவொரு விளைவும் கவனிக்கத்தக்கதாகவும் அளவிடக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் எழுத வேண்டிய அறிக்கைகள் கவனிக்கத்தக்க மற்றும் அளவிடக்கூடிய இந்த அளவுகோல்களை பூர்த்தி செய்ய வேண்டும் அங்கீகாரம் பெற்ற பொறியியல் திட்டத்தின் பட்டதாரிகள் தேவையான ஒழுங்கு மற்றும் தொழில்முறை அறிவு திறன்கள் மற்றும் அணுகுமுறைகளை அடைந்துவிட்டதாக NBA இன் அங்கீகாரம் பங்குதாரர்களுக்கும் சமூகத்திற்கும் பெருமளவில் உறுதியளிக்கிறது அதுவே சமூகத்திற்கு பெருமளவில் உறுதியளிக்கிறது ஒரு பொறியியல் திட்டத்தின் விளைவுகள் மூன்று நிலைகளில் கருதப்படுகின்றன இவை PEO கள் PO கள் மற்றும் PSO கள் ஒரே மட்டத்தில் உள்ளன மற்றும் CO பாடநெறி விளைவுகள் பாடநெறி மட்டத்தில் உள்ளன எனவே இது OBE இன் சாரம் நிரல் கல்வி நோக்கங்களைப் பற்றி நாம் பேசும் போது விளைவுகளின் நிலைகளுக்கு வருகிறோம் ஒவ்வொரு வகை விளைவுகளுடனும் சிறிது நேரம் செலவிடுவோம் பின்னர் நாம் குறிப்பாக PEO கள் மற்றும் PSO களுக்கு வருவோம் PEO கள் என்பது பட்டப்படிப்பு முடிந்து நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளில் தொழில் மற்றும் தொழில்முறை சாதனைகளை விவரிக்கும் பரந்த அறிக்கைகள் அதாவது பட்டம் பெற்ற நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளில் உங்கள் பட்டதாரிகள் எந்த மாதிரியான செயல்களை செய்வார்கள் அல்லது ஈடுபடுவார்கள் என்பதை நீங்கள் கற்பனை செய்ய முயற்சிக்கிறீர்கள் நிச்சயமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது எந்த வகையான அனுபவங்கள் அந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் எங்கு வேலை செய்கிறார்கள் என்பதைப் பொறுத்தது ஆனால் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கும் செயல்பாடுகளின் அம்சங்களை கைப்பற்ற முடியுமா நிரல் விளைவுகள் என்ற மற்றொன்றுக்கு வரும்போது PO க்கள் என்பது எந்தவொரு பொறியியல் திட்டத்திலிருந்தும் பட்டப்படிப்பு நேரத்தில் மாணவர் என்ன செய்ய முடியும் என்பதை விவரிக்கும் அறிக்கைகள் எந்த ஒரு பட்டதாரி பொறியியலாளரும் அவர் எந்தக் கிளையிலிருந்து வருகிறாரோ அதைப் பொருட்படுத்தாமல் சில விளைவுகளை அடைய வேண்டும் என்று தேசிய அங்கீகார வாரியம் கருதுகிறது எனவே அந்த அளவுக்கு அவை பொதுவாக NBA போன்ற அங்கீகாரம் பெற்ற ஏஜென்சிகளால் அல்லது அமெரிக்க சூழலில் ABET ஆல் அடையாளம் காணப்படுகின்றன பொறியியலின் ஒவ்வொரு கிளைக்கும் தன்னை தொடர்பு படுத்தக் கூடிய மொழியில் அவை எழுதப்பட்டுள்ளன இப்போது நிரல் குறிப்பிட்ட விளைவுகள் நிரல் விளைவுகளின் அதே மட்டத்தில் உள்ளன PSO கள் ஒரு குறிப்பிட்ட பொறியியல் திட்டத்தின் பட்டதாரி என்ன செய்ய முடியும் என்பதை விவரிக்கும் அறிக்கைகள் இப்போது நீங்கள் ஒரு இயந்திர பொறியியல் திட்டத்தை பல கல்லூரிகளில் எடுத்துக் கொள்வோம் அவைகள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டியதில்லை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் திட்டம் மற்றொரு இளங்கலை இயந்திர பொறியியல் திட்டத்திலிருந்து தன்னை வேறுபடுத்தி கொள்ள முடியும் அதுதான் உயர் கல்வியின் இயல்பு என்னுடைய PSOக்கள் மூலம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிளையை இதே போன்ற திட்டங்களிலிருந்து என் திட்டத்தை வேறுபடுத்தும் வகையில் எழுத முடியும் பின்னர் விளைவுகள் வரும் எல்லாவற்றிற்கும் மேலாக கற்றல் அதிக எண்ணிக்கையிலான முக்கிய படிப்புகள் மூலம் செய்யப்படுகிறது முக்கிய படிப்புகளுக்கு மேலதிகமாக தேர்வு பாடங்கள் உள்ளன மேலும் சில திட்டங்கள் மற்றும் சில பாடநெறி அல்லது இணை பாடத்திட்ட நடவடிக்கைகள் இருக்கலாம் ஆனால் எந்தவொரு இளங்கலை திட்டத்தின் ஆதிக்கம் செலுத்தும் பகுதி என்பது உங்களிடம் உள்ள பாடங்களின் எண்ணிக்கை எனவே CO கள் அல்லது பாடநெறி விளைவுகள் ஒரு பாடநெறியின் முடிவில் மாணவர் என்ன செய்ய முடியும் என்பதை விவரிக்கும் அறிக்கைகள் இந்திய சூழலில் ஒரு தன்னாட்சி நிறுவனத்தில் என்ன நடக்கிறது ஒரு பயிற்றுவிப்பாளரோ அல்லது துறையோ திணைக்களமோ பாட விளைவுகளை அடையாளம் காணும் ஏனெனில் பயிற்றுவிப்பாளர் ஒவ்வொரு செமஸ்டரிலிரும் மாறக்கூடும் மேலும் செமஸ்டரின் தொடக்கத்தில் பாடத்தின் விளைவுகள் என்ன என்பதை கணினி அனுமதித்தால் பயிற்றுவிப்பாளரே வரையறுக்க முடியும் இந்தியாவில் என் டி மற்றும் ஐ டி போன்ற நிறுவனங்களில் இதுபோன்ற ஒன்று நடக்கிறது ஆனால் மற்ற சந்தர்ப்பங்களில் துறையால் வரையறுக்கப்பட்ட பாட விளைவுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டியிருக்கும் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு நிறுவனம் தன்னாட்சி அல்லாத நிறுவனமாக இருக்கும் பட்சத்தில் அடுக்கு 2 நிறுவனங்களில் அந்த பல்கலைக்கழகத்தின் திட்ட ஆய்வுக்குழு பாடநெறி விளைவுகளை அடையாளம் காணும் இங்கு என்ன நடக்கிறது ஏற்கனவே ஆய்வு வாரியங்களால் அடையாளம் காணப்பட்ட பரந்த பாட விளைவுகளுக்குள் பயிற்றுவிப்பாளருக்கு பல்கலைக்கழகம் வழங்கிய பாட விளைவுகளை மாற்றுவதற்கு சில சுதந்திரம் உள்ளது அந்த வகையான சுதந்திரம் தேசிய அங்கீகார வாரியத்தால் அனுமதிக்கப்படுகிறது மேலும் ஒரு குறிப்பிட்ட கல்லூரியைப் பார்க்கும்போது பாடத்திட்டத்தின் எந்த வகையான பாடநெறி விளக்கத்தை ஒரு குறிப்பிட்ட துறையால் பாடநெறி விளைவுகளுக்குள் செய்யப்படுகிறது என்று தேசிய அங்கீகார வாரியம் கேட்கும் இப்போது தோராயமாக நாம் PEO களுக்கு வரும்போது இதுதான் உறவு ஏற்கனவே எழுதப்பட்ட துறையின் குறிக்கோள் உள்ளது இரண்டு அல்லது மூன்று அல்லது நான்கு சில சமயம் ஐந்து அறிக்கைகளின் அடிப்படையில் துறையின் குறிக்கோள் வெளிப்படுத்தப்படுகிறது என்று நாங்கள் கருதுகிறோம் பணி அறிக்கைகளை எவ்வாறு எழுதுவது என்பது பற்றி நாம் பேசவில்லை துறையின் பணியில் தொடங்கி நீங்கள் அனைத்து பங்குதாரர்களிடமிருந்தும் பிரதிநிதித்துவத்துடன் ஒரு குழுவை அமைக்கிறீர்கள் அவர்களில் தொழில் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் பட்டதாரி மாணவர்கள் உள்ளனர் இந்த குழு மூளைச்சலவை செய்யும் மேலும் இந்த இரண்டு அறிக்கைகளும் சேர்ந்து திட்ட கல்வி நோக்கங்கள் என்னவென்று தீர்மானிக்கும் திட்ட கல்வி நோக்கங்கள் என்ன என்பதை எழுத முயற்சிப்போம் இங்கே நீங்கள் மதிப்பாய்வு செய்ய விரும்பும் இந்த திட்ட கல்வி நோக்கங்கள் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் தேர்வு செய்யும் எந்த காலத்திலும் சொல்லலாம் நீங்கள் மறுபரிசீலனை செய்ய மற்றும் மாற்றியமைக்க முயற்சிக்கும்போது பங்குதாரர்கள் ஒன்றிணைந்து ஏற்கனவே இருக்கும் PEO களை ஏன் மாற்றியமைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் மேலும் மூளைச்சலவை செய்த பின்னர் குழு அதைத் தயாரித்து பங்குதாரர்களுடன் பகிர்ந்து கொள்கிறது அதன்படி நீங்கள் மாற்றியமைக்கிறீர்கள் துறையின் பணியில் PEO களின் சார்பு மூலம் மிஷன் பி ஓ மேட்ரிக்ஸ் என்று அழைக்கப்படுவதன் மூலம் இந்தத் திட்டத்தின் கல்வி நோக்கங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன அங்கீகாரம் குறித்த நான்காவது தொகுதிக்கு வரும்போது இன்னும் விரிவாக இந்த மிஷன் பிஇஓ மேட்ரிக்ஸைத் தயாரிப்பதற்கான இயக்கவியலை பற்றி பார்ப்போம் இப்போது நிரல் கல்வி நோக்கங்கள் என்ன நாம் குறிப்பிட்டுள்ளபடி திட்டத்தின் பட்டதாரிகள் திட்டத்தை முடித்து நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளுக்குள் எதை அடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அறிக்கைகள் ஓரளவிற்கு சுருக்கமாக இருக்கலாம் ஆனால் அவை எண்ணிக்கையில் சிறியதாக இருக்க வேண்டும் மற்றும் அடையக் கூடியதாக இருக்க வேண்டும் நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளுக்குள் நாட்டின் முக்கிய அணைகளில் ஒன்றை செய்ய வரையறுக்கும் திட்டத்தை ஒரு சிவில் இன்ஜினியர் வழிநடத்துவார் என்று நீங்கள் கூற முடியாது இது விரும்பத்தக்கது என்றாலும் அந்த நபர்கள் யாரும் அந்த நிலைக்கு வளர்வார்கள் என்று நான் நினைக்கவில்லை எனவே நாம் எழுதக்கூடிய எதையும் அடையக் கூடியதாக இருக்க வேண்டும் நாம் கூறியது போல் திட்டத்தை வழங்கும் துறையின் பார்வை மற்றும் பணியிலிருந்து பின்பற்றப்பட வேண்டும் மற்றும் நிறுவப்பட்ட செயல்முறையைப் பின்பற்ற வேண்டும் இது மிக முக்கியமானது நாம் பின்பற்றும் செயல்முறை என்ன என்பதை நீங்கள் ஒரு ஆவணமாக எழுத வேண்டும் அது ஆவணப்படுத்தப்பட வேண்டும் மற்றும் உண்மையில் செயல்முறையைப் பின்பற்ற வேண்டும் எனவே PEO களின் எண்ணிக்கை நாம் அதை மூன்று முதல் ஐந்து வரை கட்டுப்படுத்துகிறோம் இது NBA ஆல் தேவைப்படுகிறது PEO களை அடைவது அளவிடக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆனால் இப்போது நடக்கும் ஒரு விஷயம் சந்தை நிலைமைகளின் காரணமாக வேலைவாய்ப்பு நிலைமைகள் PEO களைச் சுற்றியுள்ள சுழற்சியை மூட NBA வற்புறுத்தவில்லை நீங்கள் PEO களை எழுதுகிறீர்கள் அவை எந்த அளவிற்கு எட்டப்பட்டுள்ளன என்பதை அளவிடவும் அதன் பிறகு அதை விட்டு விடுங்கள் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் எடுத்துக்காட்டாக 80 மெக்கானிக்கல் இன்ஜினியர்கள் ஐ டி துறைகளுக்கு மாறி இருக்கிறார்களா என்பதை புள்ளி விவரங்களை வழங்கும் ஆனால் சந்தை இப்படி தான் இருக்கும் எனவே நாம் புகார் செய்யவில்லை ஆனால் அவர்கள் நடைமுறையில் இயந்திர பொறியியலை விட்டுவிட்டு வேறு சில துறைகளுக்கு சென்றதை நீங்கள் ஒப்புக் கொள்ள வேண்டும் எனவே தற்போது NBA க்கு PEO தர வளையத்தை மூடுவது தேவையில்லை அதே நேரத்தில் அமெரிக்காவில் ABET போன்ற ஒரு நிறுவனத்திற்கும் PEO களைச் சுற்றியுள்ள வளையத்தை மூட வேண்டும் நாங்கள் கூறியது போல் அனைத்து பங்குதாரர்களும் தங்கள் பிரதிநிதிகள் மூலம் PEO களை அடையாளம் கண்டு நன்கு வரையறுக்கப்பட்ட செயல்முறையைப் பின்பற்றி அவ்வப்போது அவற்றை மதிப்பாய்வு செய்ய வேண்டும் PEO களின் வடிவமைப்பு மற்றும் மறுஆய்வுக்கான செயல்முறை வரையறுக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட வேண்டும் மற்றும் நியமிக்கப்பட்ட குழுவின் மறுஆய்வு அல்லது எழுத்து குறிப்பாக நடைபெற்ற கூட்டங்களின் நிமிடங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் அந்த நிமிடங்களின் பதிவு மற்றும் செயல்முறையை என் ஏ வலியுறுத்துகிறது இந்த இறுதி அறிக்கை அனைத்து பங்குதாரர்களுடன் பகிரப்பட வேண்டும் சரி அது PEO களின் இயல்பு PEO அறிக்கைகளின் வேறு சில அம்சங்களையும் பார்ப்போம் முதல் விஷயம் என்னவென்றால் PEO அறிக்கை பணி அறிக்கைகளுடன் வலுவாக தொடர்புபடுத்தப்பட வேண்டும் அவற்றிற்குள் இறுக்கமான தொடர்பு இருக்க வேண்டும் இதற்காக குறிப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு மேட்ரிக்ஸ் மூலம் இந்த தொடர்பைக் காணலாம் PEO அறிக்கைகளின் முக்கிய கூறுகள் யாவை ஒன்று தொழில்முறை வெற்றி அதாவது அவர்கள் அந்த பொறியியல் கிளை தொடர்பான தொழில் முறை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் இன்றைய தேவைக்கேற்ப அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கற்றலில் ஈடுபட்டுள்ளனர் அதாவது அவர்கள் தொடர்ச்சியாக கற்கிறார்கள் அவர்களில் சிலர் உயர்கல்விக்கு செல்லலாம் அல்லது ஆராய்ச்சிக்கு செல்ல வாய்ப்புள்ளது மேலும் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அவர்கள் தொழில் நெறிமுறை நடைமுறைகளின் படி செய்கிறார்கள் அவர்களுக்கு தகவல் தொடர்பு திறன் உள்ளது அவர்கள் அணி வீரர்கள் உங்கள் பழைய மாணவர்களிடமிருந்து சில வகையான சான்றுகள் சேகரிக்கப்பட வேண்டும் குறைந்தபட்சம் அவர்கள் தற்போது வேலை செய்வதில் இந்த அம்சங்கள் இருக்க வேண்டும் இப்போது சில மாதிரி PEO களை பார்க்கலாம் இவை சில ஆசிரியர் குழுக்களால் தயாரிக்கப்படுகின்றன இவை சிறந்தவை மற்றும் இவை முன்மாதிரியானவை அல்லது இவை மோசமானவை என்று அர்த்தமல்ல சரி இங்கே நாம் மூன்று முதல் ஐந்து வரை எழுத முயற்சிக்கிறோம் இங்கே நான்கு மாதிரி காட்டுகிறது மற்றும் PEO 1 என்றால் என்ன மின் மற்றும் மின்னணு பொறியியல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொறியியல் தொழில்கள் துறையில் அமைப்புகளை வடிவமைத்தல் உற்பத்தி செய்தல் சோதனை செய்தல் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் ஆகியவற்றில் ஈடுபடுங்கள் அதாவது நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகள் முடிவில் உங்கள் பழைய மாணவர்களை இந்த கிளையிலிருந்து கவனித்தால் அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதைப் பார்த்தால் அவர்கள் இந்த நடவடிக்கைகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவற்றைச் செய்கிறார்கள் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொறியியல் தொழில்கள் துறையில் உற்பத்தி சோதனை இயக்க அல்லது பராமரித்தல் முறைகள் உள்ளன ஏனெனில் மின் மற்றும் மின்னணுவியல் எல்லா இடங்களிலும் இயந்திர சிவில் வேதியியல் ஆகியவற்றில் சம்பந்தப்பட்டுள்ளது மற்றும் தேவைப்படுகின்றன ஆனால் அவை மின் மற்றும் மின்னணு பொறியியல் அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டுள்ளன இரண்டாவதாக மின் மற்றும் மின்னணு பொறியியல் அறிவைப் பயன்படுத்தி சமூக சம்பந்தப்பட்ட சிக்கல்களைத் தீர்க்கவும் அல்லது உயர் கல்வி மற்றும் ஆராய்ச்சியைத் தொடரவும் வேண்டும் ஆகவே மின் மற்றும் மின்னணு பொறியியலில் சமூக ரீதியாக பொருத்தமான சிக்கல்களைத் தீர்ப்பதில் ஈடுபட்டுள்ளார்கள் அல்லது அவர்களில் சிலர் உயர் கல்விக்குச் செல்வார்கள் அல்லது ஆராய்ச்சியில் ஈடுபடுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மூன்றாவது தனிநபர்களாகவும் பலதரப்பட்ட திட்டங்களில் குழு உறுப்பினர்களாகவும் திறம்பட செயல்படுகிறார்கள் எனவே அவர்கள் வேலை செய்கிறார்கள் பொறியாளர்கள் அல்லது பிற பகுதிகளை சேர்ந்த பொறியாளர்கள் அல்லாதவர்களுடன் தொடர்பு கொள்கிறார்கள் எனவே அந்த அளவிற்கு அவர்கள் பலதரப்பட்ட திட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் நான்காவது வாழ்நாள் முழுவதும் கற்றல் தொழில் மேம்பாடு மற்றும் தொழில்முறை மற்றும் சமூக தேவைகளை மாற்றுவதில் ஈடுபடுவது ஆகும் இந்தத் தரவை நீங்கள் எவ்வாறு சேகரிப்பீர்கள் அதை நாம் பின்னர் ஒரு தொகுதியில் பார்ப்போம் ஆனால் தற்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது குறித்த போதுமான தகவல்களை நாம் சேகரிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்பிட்ட தனிநபர் அவர் PEO2 உடன் எந்த அளவிற்கு தொடர்புடையவர் என்று சொல்லலாம் இது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு இருக்கலாம் அல்லது மூன்று நிலைகளில் ஈடுபாட்டின் அளவை வரையறுக்கிறோம் அந்த மூன்று நிலைகளையும் தற்போது அடையாளம் காண்போம் நீங்கள் பார்ப்பதை போல் நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் பட்டம் பெற்ற ஒரு பொறியியலாளரின் தற்போதைய செயல்பாடுகளைப் பார்க்கும்போது இந்த PEO கள் எந்த அளவிற்கு அடையப்படுகின்றன என்பதை நாம் சொல்ல முடியும் இப்போது நாம் PEO மிஷன் மேட்ரிக்ஸ் மூலம் என்ன அழைக்க விரும்புகிறோம் இப்போது மிஷன் அறிக்கைகள் நாங்கள் சொன்னது போல் இரண்டு மூன்று நான்கு ஆக இருக்கலாம் ஒவ்வொரு அறிக்கையிலும் பல சொற்றொடர்கள் இருக்கலாம் எனவே அடையாளம் காணுங்கள் முதல் விஷயம் பணி அறிக்கைகளின் முக்கிய கூறுகளை அடையாளம் காண்பது அவை மூன்று பணி அறிக்கைகள் இருந்தால் ஒவ்வொரு பணி அறிக்கையிலும் இரண்டு முதல் மூன்று இருக்கும் எனவே உங்களிடம் ஏராளமான முக்கிய கூறுகள் உள்ளன நீங்கள் அவைகளை M1 M2 M3 மற்றும் பல என அழைக்கலாம் மேட்ரிக்ஸ் PEO அறிக்கைகளுக்கும் பணி அறிக்கைகளின் கூறுகளுக்கும் இடையில் உள்ளது அதாவது ஒரு அணியில் நீங்கள் PEO அறிக்கைகளை கிடைவரிசைகளாகவும் பணி அறிக்கைகளின் முக்கிய கூறுகளை நெடுவரிசைகளாக உருவாக்குகிறீர்கள் ஆகவே மாதிரியில் உள்ளதைப் போல நான்கு PEO க்கள் இருந்தால் மிஷன் அறிக்கைகளின் முக்கிய கூறுகள் என்னிடம் 8 இருந்தால் எனக்கு 4 பை 8 மேட்ரிக்ஸ் உள்ளது பின்னர் நீங்கள் மேட்ரிக்ஸில் உள்ள ஒவ்வொரு கலத்தையும் பார்த்து ஒரு எண்ணை வைக்கிறீர்கள் PEO க்கும் பணியின் உறுப்புக்கும் இடையில் மேப்பிங்கின் வலிமை குறிக்கப்படலாம் இது கணிசமானதாக இருந்தால் நீங்கள் அதை 3 எனக் குறிக்கிறீர்கள் மேலும் அது மிதமானதாக இருந்தால் நீங்கள் அதை 2 என பெயரிடுவீர்கள் பின்னர் அது சற்று குறைவாக இருந்தால் 1 ஒரு குறிப்பிட்ட PEO அறிக்கைக்கும் பணி அறிக்கையின் முக்கிய உறுப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றால் நீங்கள் 0 அல்லது ஒரு கோடு போட்டு குறிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் எந்த எண்ணை தேர்ந்தெடுத்து இருந்தாலும் ஒருவேளை 3 2 அல்லது 1 ஆக இருந்தாலும்அதற்கு நீங்கள் ஒரு நியாயத்தை எழுத வேண்டும் நீங்கள் தன்னிச்சையாக வலிமை பற்றி எழுத முடியாது எதையும் எழுத முடியாது ஒரு குறிப்பிட்ட கலத்தில் 1 2 அல்லது 3 ஐ ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதை நீங்கள் நியாயப்படுத்த வேண்டும் எனவே உங்களிடம் 4 பை 8 மேட்ரிக்ஸ் உள்ளது எனவே உங்களிடம் 32 கலங்கள் உள்ளன ஒவ்வொரு கலத்திற்கும் நீங்கள் எண் 3 2 1 ஐ எங்கு வைத்தாலும் நீங்கள் ஒரு நியாயத்தை எழுத வேண்டும் PEO அறிக்கைகள் PEO அறிக்கைகளை உறுதி செய்தல் போன்ற செயல்முறையை நீங்கள் தெளிவாக அல்லது அதற்கு பதிலாக சொல்ல வேண்டும் PEO கள் உங்களிடம் உள்ள பணிக்கு வலுவாக தொடர்புபடுத்தபட்டுள்ளனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ன நடக்கக்கூடும் அவ்வப்போது தொழில்நுட்பத்தின் மாற்றத்தைப் பொறுத்து பார்வை ஒரே மாதிரியாக இருந்தாலும் மிஷனை சற்று மாற்றியமைக்க துறை தேர்வு செய்யலாம் எனது பணி சிறிது சிறிதாக மாற்றப்படும் அதாவதுஎன்ன மாதிரியான குறிப்பிட்ட செயல்பாடுகள் என்னை நான் செய்ய விரும்பும் பார்வை மூலம் வெளிப்படுத்தும் இலக்கை நோக்கிச் செலுத்துமோ அதைப் பொறுத்து பணி மாற்றப்படலாம் பணி மாற்றப்படும்போது அதே PEO அறிக்கைகள் இன்னும் பொருத்தமானவை மற்றும் செல்லுபடியாகும் என்று நான் கருதுகிறேனா என்பதைப் பார்க்க நீங்கள் விரும்பலாம் இதுவே நேரம் தேவைப்பட்டால் நாம் பேசிக்கொண்டிருக்கும் குழுவானது அதைச் செயல்படுத்தி மதிப்பாய்வு செய்து மாற்றியமைக்க வேண்டும் அதுவே PEO களின் பங்கு இப்போது நிரல் குறிப்பிட்ட விளைவுகளுக்கு வருவதால் பி ஓக்கள் பட்டப்படிப்பு நேரத்தில் மாணவர் என்ன செய்ய முடியும் என்பதைக் குறிக்கும் பட்டம் பெற்ற நான்கு முதல் ஐந்து வருடங்களைப் பார்க்கும் PEO களைப் போலல்லாமல் இங்கே ஒரு குறிப்பிட்ட திட்டத்திலிருந்து பட்டப்படிப்பு நேரத்தில் மாணவர் என்ன செய்ய முடியும் என்பதை PSO கள் குறிக்கின்றன எனவே அந்த அளவிற்கு நீங்கள் பேசும் திட்டத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட தன்மை உள்ளது அவை இயந்திர பொறியியலில் வித்தியாசமாக இருக்கும் அவை சிவில் பொறியியல் மற்றும் பலவற்றுக்கு வித்தியாசமாக இருக்கும் மற்றும் PSO கள் திட்டம் சார்ந்தவை ஒருவர் அதிக எண்ணிக்கையில் எழுதலாம் ஆனால் தேசிய அங்கீகார வாரியம் இரண்டு முதல் நான்கு எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் என்றும் நன்கு ஆவணப்படுத்தப்பட்ட செயல்முறையைத் தொடர்ந்து மீண்டும் வரையறுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறது PEO களை எழுதுவதற்கு நாம் பின்பற்றிய செயல்முறையைப் போன்ற செயல்முறை பி ஓக்களை எழுதுவதற்கும் பின்பற்ற வேண்டும் நீங்கள் அடிக்கடி PSO களை மதிப்பாய்வு செய்ய மாட்டீர்கள் ஒரு திட்டத்தின் ஒரு சுழற்சி பொதுவாக நான்கு ஆண்டுகள் என்று சொல்லலாம் எனவே 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவற்றை மறுபரிசீலனை செய்ய நீங்கள் விரும்பலாம் வேறு சில அவசரங்கள் இருந்தால் உங்கள் பி ஓக்களை குறைந்த காலத்திற்குள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இப்போது இந்த பிஓக்கள் மற்றும் பிஎஸ்ஓக்களுக்கு வருகிறோம் பி க்களை என் ஏ அடையாளம் காட்டுகிறது இங்கு குறிப்பாக ஒரு குழு உள்ளது அதே கமிட்டி PEO க்களையும் பார்க்க முடியும் இந்த குழுவோடு பங்குதாரர்கள் தொடர்பு கொள்வதோடு மூளைச்சலவை செய்வதோடு பின்னர் இரண்டு முதல் நான்கு எண்ணிக்கையில் இருக்கும் நிரல் குறிப்பிட்ட விளைவுகளை முடிவு செய்து அவ்வப்போது மதிப்பாய்வு செய்யும் இப்போது நிரல் விளைவுகள் மற்றும் நிரல் குறிப்பிட்ட விளைவுகள் ஒரே மட்டத்தில் உள்ளன மேலும் நீங்கள் அவைகளை PEO PSO மேட்ரிக்ஸ் மூலம் PEO களுடன் தொடர்பு படுத்தலாம் இது மிகவும் பெரிய அளவு மேட்ரிக்ஸ் என்னிடம் நான்கு PEO கள் உள்ளன 12 PO கள் உள்ளன மேலும் மூன்று PSO கள் உள்ளன என்று வைத்துக் கொள்வோம் எனவே 12 3 15 மற்றும் PEO 4 இது நீங்கள் பார்க்க வேண்டிய 4 பை 15 மேட்ரிக்ஸ் ஆகும் மேட்ரிக்ஸ் ஏன் முக்கியமானது இந்த விஷயங்களுக்கிடையேயான தொடர்புகளின் வலிமையுடன் நான் மேட்ரிக்ஸை நிரப்ப முயற்சிக்கும்போது என்ன நடக்கும் சில நெடுவரிசைகள் காலியாக இருந்தால் அதாவது PEO கள் மற்றும் PO கள் மற்றும் PSO கள் ஒன்றோடொன்று தொடர்புபடுத்தப்படவில்லை நீங்கள் PEO களை மாற்ற வேண்டுமா அல்லது PSO களை மாற்ற வேண்டுமா என்பதை கவனிக்க வேண்டும் எனவே அந்த வகையான அணுகல் குழுவிற்கு ஒரு சிறந்த பின்னூட்டமாக செயல்படும் சரியா இப்போது PSO அறிக்கைகளின் கட்டமைப்பைப் பார்ப்போம் PSO அறிக்கை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செயல் வினைச்சொற்களுடன் தொடங்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய பல செயல் வினைச்சொற்கள் தெளிவாக அடையாளம் காணப்பட்ட தொழில்நுட்ப பொருள்களைப் பின்பற்ற வேண்டும் மேலும் நிபந்தனைகள் தேவைப்பட்டால் அதன் கீழ் உள்ள செயல்களைச் செய்ய வேண்டும் உதாரணங்களைக் காண்போம் பின்னர் நீங்கள் எந்த வகையான செயல் வினைச்சொற்களைப் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் பொறியாளர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் சிக்கல்களை உருவாக்குகிறார்கள் தயாரிப்புகள் மற்றும் அமைப்புகளைக் குறிப்பிட்டு ஒரு திட்டத்தை கருத்தரித்து அல்லது ஒரு தயாரிப்பு வடிவமைப்பு திட்டம் கட்டிடக் கலை கட்டமைத்தல் செயல்படுத்துதல் சோதனை செய்தல் செயல்படுதல் போன்றவற்றை செய்கிறார்கள் அல்லது சில சமயங்களில் அவர்கள் ஒரு தொழில்நுட்பத்தைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் கிடைக்கக்கூடிய தயாரிப்புகளில் இருந்து தயாரிப்புகளை பகுப்பாய்வு தீர்மானித்தல் மதிப்பீடு கணக்கிடுதல் ஆகியவை செய்து தேர்ந்தெடுக்க வேண்டும் இவை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செயல் வினைச்சொற்களின் சில எடுத்துக்காட்டுகள் பாடநெறி விளைவுகளுக்கு வரும்போது மேலும் பல செயல் வினைச் சொற்களைப் பார்ப்போம் ஆனால் இவை PSO அறிக்கைகளை எழுதும் சூழலில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய போதுமான வினைச்சொற்கள் இப்போது சிவில் இன்ஜினியரிங் பி ஓக்களின் மாதிரியை இங்கே காண்போம் எடுத்துக்காட்டாக இங்கே செயல் வினைச்சொற்கள் கணக்கெடுப்பு வரைபடம் மற்றும் திட்டம் ஆகியவையாகும் இவை மூன்று செயல் வினைச்சொற்கள் தொழில்நுட்ப பொருட்கள் யாவை கட்டிடங்களுக்கான தளவமைப்புகள் கட்டமைப்புகளுக்கான தளவமைப்புகள் அல்லது கால்வாய்கள் மற்றும் சாலைகளுக்கான சீரமைப்புகளுக்கான தளவமைப்புகள் எனவே அவை தொழில்நுட்ப பொருட்கள் எடுத்துக்காட்டாக நாம் எழுதாத இந்த அறிக்கையில் குறிப்பிட்ட கருவிகளைப் பயன்படுத்தி நிபந்தனைகளையும் வைக்கலாம் ஆட்டோகேட் அல்லது சில கணக்கெடுப்பு கருவி அல்லது மேட்லாப் என நீங்கள் அழைக்கப் பயன்படுத்துவதைப் போல நீங்கள் சில நிபந்தனைகளையும் அதன் கீழ் வைக்கலாம் இப்போது குறிப்பிடவும் வடிவமைக்கவும் மேற்பார்வையிடவும் சோதிக்கவும் மதிப்பீடு செய்வதும் இரண்டாவதாக வரும் இவை செயல் வினைச்சொற்கள் குடியிருப்புகள் பொது கட்டிடங்கள் தொழிற்சாலைகள் நீர்ப்பாசன அமைப்பு மின்வாரியங்கள் நெடுஞ்சாலைகள் ரயில்வே விமானவழிகள் கப்பல்துறைகள் மற்றும் துறைமுகங்களுக்கான அடித்தளங்கள் மற்றும் சூப்பர் கட்டமைப்புகள் ஆம் இது ஒரு நீண்ட பட்டியல் ஒரு குறிப்பிட்ட திட்டம் இந்த அம்சத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது வேறு சில திட்டங்களில் நாம் பல தொழில்நுட்ப பொருட்களை சேர்க்கக்கூடாது மூன்றாவதாக நீர் வளம் வளங்களை பகுப்பாய்வு செய்தல் பாதுகாப்பான மற்றும் உறுதியான திரும்பப் பெறுதல்களை மதிப்பிடுவதற்கான நீர் நிலை அமைப்புகள் மற்றும் நீர் அனுப்பும் அமைப்புகளின் வடிவமைப்பைக் குறிப்பிடுதல் ஹைட்ராலிக் இயந்திரங்கள் மற்றும் எழுச்சி அமைப்புகள் ஆகியவற்றை மதிப்பீடு செய்தல் எனவே ஹைட்ராலிக்ஸ் முழு துறையும் கைப்பற்றப்பட்டுள்ளது குறிப்பாக உங்கள் திட்டத்திற்கு நீங்கள் என்ன செய்ய திட்டமிட்டுள்ளீர்கள் என்பது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் பொறியியல் அமைப்புகளை குறிப்பிடவும் தேர்ந்தெடுத்து வகுக்கவும் வேண்டும் சிவில் இன்ஜினியரிங் பொதுவாக நான்கு முதல் ஐந்து சிறப்புகளைப் பயன்படுத்துகிறது நீங்கள் குறிப்பிட முடிந்தாலும் ஆனால் நீங்கள் நான்குக்கு மேல் எழுத முடியாது குறிப்பிட்ட கிளையை உண்மையாக பிரதிநிதித்துவப்படுத்தும் பி ஓக்களை எழுத முயற்சிப்பதில் ஒரு சமரசம் தேவைப்படுகிறது இப்போது பி ஓக்கள் பி ஓக்கள் மற்றும் பி ஓக்கள் என்றால் என்ன அவற்றை எவ்வாறு எழுதுகிறீர்கள் அவற்றை எழுதுவதில் பூர்த்தி செய்ய வேண்டிய நிபந்தனைகள் என்ன என்பதை நாம் கண்டோம் எனவே இந்த பணியை எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் கிளையில் ஒரு BE திட்டத்திற்கு இரண்டு முதல் ஐந்து PEO களை எழுதுங்கள் அதேபோல் உங்கள் கிளையில் ஒரு BE திட்டத்திற்கு இரண்டு முதல் நான்கு PSO களை எழுதுங்கள் PEO கள் மற்றும் PSO களை எழுதுவதில் நாங்கள் வலியுறுத்தி வந்த நிபந்தனைகளை இந்த தேவை பூர்த்தி செய்யவில்லை என்று தெரிகிறது எனவே இந்த பணிகள் PEO PSO அறிக்கைகளின் தன்மையைப் புரிந்துகொள்வதற்கு மட்டுமே முன்மொழியப்படுகின்றன எனவே நீங்கள் தனிப்பட்ட மட்டத்தில் ஒரு பயிற்சி செய்கிறீர்கள் ஆனால் உண்மையில் இந்த வேலையின் வெளியீடுகள் ஒருபோதும் இறுதி என்று கருதப்படக்கூடாது சுட்டிக்காட்டப்பட்ட படி நன்கு ஆவணப்படுத்தப்பட்ட செயல்முறையைத் தொடர்ந்து PEO க்கள் மற்றும் PSO க்கள் சிறப்பாக நியமிக்கப்பட்ட குழுக்களால் எழுதப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே அவற்றை முதல் மட்டத்தில் கருதலாம் துறை மட்டத்தில் ஒரு குழு ஆசிரியர்கள் ஒன்றாக அமர்ந்து இந்த அறிக்கைகளைத் தயாரித்து அதை குழுவிற்கு முதல் பதிப்பாக முன்வைக்க முடியும் மேலும் குழு அதைப் பற்றி விவாதிக்க ஆழ்ந்து ஆராய வேண்டும் மற்றும் PEO அறிக்கைகள் மற்றும் PSO அறிக்கைகளை இறுதி செய்யும் மேலும் நாம் அடுத்த அலகு U7 இல் இருப்போம் அங்கே நீங்கள் திட்ட விளைவுகளைப் பார்ப்பீர்கள் திட்ட முடிவுகள் 12 ஒரு யூனிட்டில் 12 விளைவுகளையும் நம்மால் விளக்க முடியாது எனவே அடுத்த யூனிட்டில் NBAவை பொருத்தவரை சிக்கலான பொறியியல் சிக்கல்களாக இருக்கும் விஷயங்களை புரிந்துகொள்ள முயற்சிப்போம் பின்னர் முதல் ஐந்து PO களைப் பார்த்து NBA இன் முதல் ஆறு முடிவுகளை நிவர்த்தி செய்வதற்கு என்ன வகையான நடவடிக்கைகள் உதவுகின்றன என்பதைப் பார்க்க முயற்சிப்போம் மிக்க நன்றி